எனவே இந்த வாரத்தில் சில இரண்டு போர்ட் பாராமீட்டர்ஸ் துல்லியமாக z பாராமீட்டர்ஸ் y பாராமீட்டர்ஸ் மற்றும் பின்னர் h பாராமீட்டர்ஸ் g பாராமீட்டர்ஸ் பற்றி விவாதித்தோம் கடந்த அமர்வில் டிரான்ஸ்மிஷன் பாராமீட்டர்ஸ் என்று T பாராமீட்டர்ஸ் பற்றி விவாதித்தோம் இப்போது சிஸ்டம் மிகப் பெரியதாகவும் சிக்கலானதாகவும் இருக்கும்போது ஒரு இரண்டு போர்ட் நெட்வொர்க்கை வைப்பதன் மூலம் நாம் வெறுமனே பகுப்பாய்வு செய்ய முடியாது எனவே அந்த விஷயத்தில் முழுமையான அமைப்பை பல இரண்டு போர்ட் நெட்வொர்க்குகளாகப் பிரிக்க முடியும் மேலும் அவை இணைக்கப்படலாம் சீரிஸ் இணையாக அல்லது அடுக்கை உருவாக்கத்தில் இருக்கலாம் ஆகவே பல்வேறு இரண்டு போர்ட் நெட்வொர்க்குகளை எவ்வாறு இணைப்போம் என்பதையும் இரண்டு போர்ட் நெட்வொர்க்குகளின் தொடர் இணையான அல்லது அடுக்கு போன்ற வேறுபட்ட இடவியல் நிலையில் சிறந்த விருப்பங்கள் என்ன என்பதையும் பற்றி இன்று விவாதிப்போம் எனவே இன்டர்கனெக்சன் ஆப் நெட்வொர்க்ஸ் ஐ தொடங்குவோம் எனவே பகுப்பாய்வு மற்றும் வடிவமைப்பின் நோக்கங்களுக்காக பெரிய சிக்கலான வலையமைப்பை துணை நெட்வொர்க்குகளாகப் பிரிக்கலாம் என்று நாங்கள் விவாதித்தோம் துணை நெட்வொர்க்குகள் இரண்டு போர்ட் நெட்வொர்க்குகளாக வடிவமைக்கப்படலாம் எனவே பெரிய மற்றும் சிக்கலான நெட்வொர்க்கிலிருந்து நாம் உருவாக்கும் துணை நெட்வொர்க்குகள் அவற்றை இரண்டு போர்ட் நெட்வொர்க்காக மாற்றுவோம் மேலும் அசல் நெட்வொர்க் ஐ செய்வதற்கு அவற்றை ஒன்றோடொன்று இணைப்போம் எனவே இரண்டு போர்ட் நெட்வொர்க்குகள் ஒரு கட்டுமானத் தொகுதிகளாகக் கருதப்படலாம் என்றும் சிக்கலான நெட்வொர்க்கை உருவாக்குவதற்கு ஒன்றோடொன்று இணைக்கப்படலாம் என்றும் இப்போது நாம் கூறலாம் நாங்கள் விவாதித்தபடி ஒன்றோடொன்று தொடர் இணையாக அல்லது அடுக்கு வடிவத்தில் இருக்கலாம் இப்போது ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட நெட்வொர்க் ஐ 6 பாராமீட்டர்ஸ் தொகுப்புகளில் ஏதேனும் விவரிக்க முடியும் என்றாலும் அவை என்ன Z பாராமீட்டர்ஸ் பற்றி நாங்கள் விவாதித்தோம் பின்னர் y பாராமீட்டர்ஸ் பின்னர் h பாராமீட்டர்ஸ் பின்னர் g பாராமீட்டர்ஸ் பின்னர் டிரான்ஸ்மிஷன் பாராமீட்டர்ஸ் மற்றும் இன்வர்ஸ் டிரான்ஸ்மிஷன் பாராமீட்டர்ஸ் பற்றி விவாதித்தோம் எனவே இவை எங்கள் முந்தைய விரிவுரைகளில் விவாதித்த இரண்டு போர்ட் நெட்வொர்க்குகளின் அடிப்படையில் 6 பாராமீட்டர்ஸ் இப்போது இந்த 6 பாராமீட்டர் தொகுப்புகளின் உதவியுடன் எந்தவொரு ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட நெட்வொர்க்கையும் விவரிக்க முடியும் ஆனால் ஒரு குறிப்பிட்ட நன்மை அல்லது குறிப்பிட்ட பாராமீட்டர்ஸ் உள்ளன அவை ஒரு திட்டவட்டமான நன்மையைக் கொண்டிருக்கலாம் எப்படி நெட்வொர்க் சீரிஸ் இல் உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் அதாவது இரண்டு போர்ட் நெட்வொர்க்குகள் இவை நாம் உருவாக்கிய துணை நெட்வொர்க்குகள் எதுவாக இருந்தாலும் இந்த துணை நெட்வொர்க்குகள் சீரிஸ் இல் இருந்தால் அவற்றின் தனிப்பட்ட z பாராமீட்டர்ஸ் பெரியவற்றின் z பாராமீட்டர்ஸ் ஐ கொடுக்கின்றன வலைப்பின்னல் நெட்வொர்க்குகள் துணை நெட்வொர்க்குகள் சீரிஸ் இல் இணைக்கப்பட்டுள்ளதைக் காணும்போது பெரிய நெட்வொர்க்கின் ஒட்டுமொத்த பாராமீட்டர்ஸ் ஐ கண்டுபிடிக்க z பாராமீட்டர்ஸ் ஐ பயன்படுத்துவது நல்லது இதேபோல் இரண்டு போர்ட் நெட்வொர்க்குகள் இணையாக இணைக்கப்படும்போது அந்த விஷயத்தில் பெரிய நெட்வொர்க்கின் y பாராமீட்டர்ஸ் ஐ கொடுக்க y பாராமீட்டர்ஸ் சேர்க்கலாம் ஒரு நெட்வொர்க்கின் வெளியீடு மற்ற இரண்டு போர்ட் நெட்வொர்க்கிற்கு இன்புட்டாகச் செல்லும் சில அடுக்கு நெட்வொர்க்குகள் இருக்கலாம் அந்த சமயத்தில் பெரிய நெட்வொர்க்கின் டிரான்ஸ்மிஷன் பாராமீட்டர்ஸ் ஐ பெற தனிப்பட்ட டிரான்ஸ்மிஷன் பாராமீட்டர்ஸ் ஒன்றாக பெருக்கப்படலாம் இப்போது இந்த 3 காம்பினேஷன் சீரிஸ் பார்லல் மற்றும் கேஸ்கேட் காம்பினேஷன் சர்க்யூட் பகுப்பாய்விற்கு மிகவும் முக்கியம் எனவே பல்வேறு நெட்வொர்க்குகளை நாம் சீரிஸ் பார்லல் ஆக அல்லது கேஸ்கேட் ஆக இணைக்கும்போது இந்த பாராமீட்டர்ஸ் ஐ எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை இப்போது பார்ப்போம் எனவே நெட்வொர்க் சீரிஸ் இணைக்கப்பட்டுள்ளது என்பதை முதலில் எடுத்துக் கொள்வோம் எனவே இவற்றில் நீங்கள் பார்த்தால் எங்களிடம் இரண்டு நெட்வொர்க்குகள் உள்ளன ஒன்று நெட்வொர்க் a மற்றும் இரண்டாவது நெட்வொர்க் b இப்போது இவை இரண்டும் சீரிஸ் உள்ளன ஏனெனில் மற்றும் எனப்படும் தனிப்பட்ட வோல்டேஜ்கள் என்ற முழுமையான நெட்வொர்க்கின் வோல்டேஜ் ஐ கொடுக்கின்றன மேலும் நெட்வொர்க்கில் பாயும் கரண்ட் நெட்வொர்க் b யிலும் பாயும் ஏனெனில் சீரிஸ் நெட்வொர்க்கின் விஷயத்தில் அனைத்து நெட்வொர்க்குகளிலும் பாயும் கரண்ட் அப்படியே இருக்கும் எனவே முழுமையான நெட்வொர்க் ஐ பெற நீங்கள் வோல்டேஜ் ஐ சேர்ப்பதால் நெட்வொர்க் சீரிஸ் இல் இணைக்கப்பட்டுள்ளது என்று இங்கே சொல்லலாம் இப்போது மொத்த வோல்டேஜ் என்பதை நாம் அறிந்திருப்பதால் நெட்வொர்க்கிற்கான இரு நெட்வொர்க்குகளுக்கும் தனிப்பட்ட z பாராமீட்டர் சமன்பாடுகளை முதலில் எழுதுவோம் நாம் எழுதலாம் இதேபோல் எனவே இந்த படத்திலிருந்து இந்த நெட்வொர்க்கின் Z பாராமீட்டர் அளவுரு சமன்பாடுகள் நாம் பார்த்த சமன்பாடாக இருக்கும் இதேபோல் N b ஆக இருக்கும் இரண்டாவது இரண்டு போர்ட் நெட்வொர்க்குக்கு நாம் என எழுதலாம் இப்போது இந்த எண்ணிக்கையை நீங்கள் பார்த்தால் இரண்டு போர்ட் நெட்வொர்க்குகள் சீரிஸ் இல் இணைக்கப்பட்டுள்ளதால் அதாவது அதாவது இரண்டு போர்ட்களிலும் ஒரே கரண்ட் பாயும் இதேபோல் எனவே இந்த இரண்டு சமன்பாடுகளையும் நாம் நெட்வொர்க் a மற்றும் நெட்வொர்க் b க்கு இன் டிபெண்டன்ட் ஆக எழுதிய இந்த நான்கு சமன்பாடுகளையும் எளிமையாக்க பயன்படுத்தலாம் அது எங்களுக்குத் தெரியும் என்பதால் மற்றும் நாங்கள் பெறுகிறோம் இப்போது இந்த 2 சமன்பாடுகளையும் நீங்கள் பார்த்தால் நீங்கள் எழுதக்கூடியவை அல்லது சுருக்கமாக ஒட்டுமொத்த நெட்வொர்க்கின் z பாராமீட்டர் மேட்ரிக்ஸை நாம் எழுதலாம் நெட்வொர்க்கின் தனிப்பட்ட z பாராமீட்டர் மேட்ரிக்ஸின் சுருக்கம் a மற்றும் b எனவே இதன் மூலம் ஒட்டுமொத்த நெட்வொர்க்கின் z பாராமீட்டர்ஸ் தனிப்பட்ட நெட்வொர்க்குகளின் z பாராமீட்டர்களின் கூட்டுத்தொகை என்று நாம் கூறலாம் எனவே இப்போது நாங்கள் விவாதித்தவை இரண்டு போர்ட் நெட்வொர்க்குகளுக்காக சிஸ்டம் இன் ஒட்டுமொத்த வலையமைப்பின் ஒரு பகுதியாக இருக்கும் துணை நெட்வொர்க்குகளின் தொகுப்பிற்கு அதை நீட்டிக்க முடியும் இப்போது இரண்டு போர்ட் நெட்வொர்க்குகள் வேறு எந்த பாராமீட்டர்களைப் பயன்படுத்தி குறிப்பிடப்பட்டால் h பாராமீட்டர் நாம் என்ன செய்ய முடியும் நெட்வொர்க்குகள் சீரிஸ் இல் இணைக்கப்பட்டுள்ளன என்பதை நாங்கள் அறிந்திருப்பதால் சிறந்த விஷயம் என்னவென்றால் முதலில் h பாராமீட்டர்களை தனிப்பட்ட நெட்வொர்க்குகளின் தொடர்புடைய z பாராமீட்டர் ஆக மாற்றுவோம் பின்னர் நெட்வொர்க்கின் ஒட்டுமொத்த z பாராமீட்டர்களை பெற z பாராமீட்டர்களின் கூட்டுத்தொகையைப் பயன்படுத்துவோம் ஒட்டுமொத்த நெட்வொர்க்கின் z பாராமீட்டர் ஆக சீரிஸ் இல் நெட்வொர்க்கிற்கான சர்க்யூட்களின் அனைத்து பாராமீட்டர்களையும் நாம் பெறும்போது இந்த z பாராமீட்டர்களை மீண்டும் h பாராமீட்டர் ஆக மாற்றலாம் நெட்வொர்க்கில் உள்ள எந்தவொரு தொடர்புக்கும் இது பொருந்தும் எனவே இது y அல்லது g அல்லது துணை நெட்வொர்க்குகளிலிருந்து பெறும் பாராமீட்டர் கும் வேறு எந்த பாராமீட்டர் கும் பொருந்தும் எனவே நீங்கள் முதலில் அவற்றை z பாராமீட்டர் ஆக மாற்றலாம் பின்னர் சேர்க்கவும் அவை மற்றும் இறுதி z பாராமீட்டர் கும் மேட்ரிக்ஸை மீண்டும் h பாராமீட்டர்ஸ் மேட்ரிக்ஸாக மாற்றலாம் இப்போது நெட்வொர்க் இணையாக இணைக்கப்பட்டுள்ள இரண்டாவது வழக்கைக் கருத்தில் கொள்வோம் எனவே இங்கே நமக்கு நெட்வொர்க் a மற்றும் நெட்வொர்க் பி உள்ளது எனவே அவற்றின் போர்ட் வோல்டேஜ் ஈக்குவல் ஆக இருக்கும்போது இவை இணையாக இணைக்கப்படுகின்றன மற்றும் பெரிய நெட்வொர்க்குகளின் போர்ட் கரண்ட் தனிப்பட்ட போர்ட் கரண்ட்களின் கூட்டுத்தொகையாகும் எனவே துணை நெட்வொர்க்குகள் மற்றும் ஆகிய இரண்டிற்கும் மற்றும் பயன்படுத்தப்படுகிறது இப்போது இந்த விஷயத்தில் சர்க்யூட்க்கு ஒரு பொதுவான குறிப்பு இருக்க வேண்டும் எனவே இந்த விஷயத்தில் இது இரண்டு துணை நெட்வொர்க்குகளுக்கும் பொதுவான குறிப்பு ஆகும் எனவே அவற்றை ஒன்றாக இணைப்போம் இதனால் ஒட்டுமொத்த நெட்வொர்க்கின் பொதுவான குறிப்பைப் பெறுவோம் எனவே நீங்கள் அனைத்தையும் இணையாக இணைக்கும்போது பொதுவான நெட்வொர்க்குகள் அவற்றை ஒன்றாக இணைப்பீர்கள் இதனால் நெட்வொர்க்குகள் துணை நெட்வொர்க்குகள் இணையாக இருக்கும் இப்போது நாம் என்ன செய்ய வேண்டும் ஒட்டுமொத்த நெட்வொர்க்கின் y பாராமீட்டர்களைக் கண்டுபிடிக்க ந y பாராமீட்டர்கள் சமன்பாடுகளைப் பயன்படுத்த வேண்டும் இந்த 2 நெட்வொர்க்குகள் இணையாக இருப்பதால் முதல் y அளவுரு சமன்பாடுகளைப் பயன்படுத்துவோம் எனவே நெட்வொர்க்கிற்கு என்ன எழுத முடியும்

இப்போதுநெட்வொர்க் பி க்கு மீண்டும் சமன்பாடுகளை எழுதலாம் இப்போது அந்த படத்தை பார்க்கும்போது இரு நெட்வொர்க்குகளும் இணையாக இணைக்கப்பட்டுள்ளதால் எளிதாகக் கூறலாம் எனவே இப்போது இந்த 2 சமன்பாடுகளில் மதிப்புகள் தனிப்பட்ட கரண்ட் ஐ வைத்தால் நமக்கு என்ன கிடைக்கும் நாங்கள் ஒட்டுமொத்த நெட்வொர்க்கின் z பாராமீட்டர்ஸ் அல்லது எனவே சுருக்கமாக நாம் ஒட்டுமொத்த நெட்வொர்க்கின் y பாராமீட்டர் சமன்பாட்டை தனிப்பட்ட துணை நெட்வொர்க்குகளின் y பாராமீட்டர் மேட்ரிக்ஸின் சுருக்கமாகும் ஒட்டுமொத்த நெட்வொர்க்கின் y பாராமீட்டர்ஸ் தனிப்பட்ட நெட்வொர்க்குகளின் தனிப்பட்ட y பாராமீட்டர்களைச் சுருக்கமாகக் கணக்கிடலாம் இப்போது மீண்டும் இது இணையாக இணைக்கப்பட்டுள்ள இரண்டு போர்ட் நெட்வொர்க்குகளின் எந்த n எண்ணிற்கும் நீட்டிக்கப்படலாம் இப்போது நெட்வொர்க் கேஸ்கேட் பாணியில் இணைக்கப்பட்டுள்ள மூன்றாவது வழக்கைப் பார்ப்போம் கேஸ்கேட் ஃபேஷன் என்றால் நெட்வொர்க்கிற்கு ஒரு இன்புட் ஆக அவுட்புட் வழங்கப்படும் நெட்வொர்க் எனவே இந்த படத்தில் நீங்கள் பார்த்தால் கரண்ட் மற்றும் ஆகியவை ஒட்டுமொத்த நெட்வொர்க்கின் ஒட்டுமொத்த வோல்டேஜ் மற்றும் கரண்ட் என்றும் என்பது ஒட்டுமொத்த நெட்வொர்க்கின் அவுட்புட் போர்ட் கரண்ட் ஆகும் என்றும் கூறுகிறோம் இப்போது நெட்வொர்க் இன் அவுட்புட் ஆன நெட்வொர்க்ற்கு ஆக இன்புட் ஆக வழங்கப்படும் இதிலிருந்து நாம் என்ன சொல்ல முடியும் எனவே இந்த இரண்டு போர்ட் நெட்வொர்க்குகளுக்கான நெட்வொர்க் இன் சமன்பாடுகளை முதலில் எழுதுவோம் என்பது நெட்வொர்க் இன் பிணையத்தின் ABCD க்கு சமமான இன்புட் சைடு வெக்டர் என்பதால் இல் நெட்வொர்க் a இன் அவுட்புட் வெக்டர் இதேபோல் நெட்வொர்க் b க்கும் ஐ நெட்வொர்க் b க்கான ABCD பாராமீட்டர்களுக்கு சமமான இன்புட் வெக்டர் ஆக இன் அவுட்புட் வெக்டர் மூலம் பெருக்கலாம் இப்போது நாம் என்ன கவனிக்க முடியும் இதேபோல் இதேபோல் அவுட்புட் சைடு இல் நாம் என்ன எழுத முடியும்

இந்த இரண்டு சமன்பாடுகளையும் நாம் எழுதக்கூடியதைக் கண்டால் அதை எழுதலாம் எங்களுக்குத் தெரியும் என்பதால் ஆனாலும் எனவே இப்போது எனவே இறுதியாக நமக்கு என்ன கிடைக்கும் நாங்கள் பெறுகிறோம் எனவே நெட்வொர்க் அடுக்கு பாணியில் இணைக்கப்பட்டிருந்தால் ஒட்டுமொத்த நெட்வொர்க்கின் ஏபிசிடி பாராமீட்டர் n துணை நெட்வொர்க்குகளின் தனிப்பட்ட ஏபிசிடி பாராமீட்டர்களின் V பெருக்கமாக இருக்கலாம் எனவே நீங்கள் ஒப்பிடும்போது சுருக்கமாக நீங்கள் அதை எழுதலாம் T என்பது டிரான்ஸ்மிஷன் பாராமீட்டர் தவிர வேறு ஒன்றும் இல்லை இது ஏபிசிடி பாராமீட்டர் என்றும் அழைக்கப்படுகிறது இது அடுக்கு நெட்வொர்க்கை நெட்வொர்க்கான அடிப்படையில் மிக முக்கியமான சொத்து அதனால்தான் அடுக்கு நெட்வொர்க்கின் போது மாற்றம் பாராமீட்டர் ஐ மிகவும் பயனுள்ளதாக மாற்றுகிறது நாம் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இங்கே நாம் காணும் மேட்ரிக்ஸின் பெருக்கம் N a மற்றும் N b நெட்வொர்க்குகள் அடுக்கப்பட்ட வரிசையில் இருக்க வேண்டும் எனவே b நெட்வொர்க்கைப் பின்தொடர்கிறது என்றால் மேட்ரிக்ஸ் பெருக்கல் ஆக இருக்கும் அல்ல எங்களிடம் மிகப் பெரிய நெட்வொர்க் இருக்கும்போது அது இரண்டு போர்ட் நெட்வொர்க்குகளின் தொகுப்பாக இணைக்கப்பட்டிருக்கும் போது ஒட்டுமொத்த நெட்வொர்க்கின் T பாராமீட்டர் தனிப்பட்ட துணை நெட்வொர்க்குகளின் அனைத்து T பாராமீட்டர்ஸ் மேட்ரிக்ஸின் பெருக்கமாக இருக்கும் ஆகையால் ஒட்டுமொத்த பெரிய நெட்வொர்க்கின் ஒரு பகுதியாக இருக்கும் n இரண்டு போர்ட் நெட்வொர்க்குகள் உள்ளன என்று நாங்கள் சொன்னால் அனைத்து n T பாராமீட்டர் மேட்ரிக்ஸிகளும் அந்த வரிசையில் பெருக்கப்படும் இதில் அடுக்கு நெட்வொர்க்குகள் இணைக்கப்படுகின்றன இப்போது சில எடுத்துக்காட்டுகளின் உதவியுடன் நாம் இப்போது வரை விவாதித்த நெட்வொர்க் இன் இணைப்புகள் கருத்துக்கள் ஆகியவற்றைப் புரிந்துகொள்வோம் இப்போது இந்த விஷயத்தில் ஒரு இரண்டு போர்ட் நெட்வொர்க்கின் Z பாராமீட்டர்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளன இரண்டாவது நெட்வொர்க்கின் Z பாராமீட்டர் ஐ நாம் கண்டுபிடிக்க வேண்டும் இவை இண்டும் சீரிஸ் இல் இணைக்கப்பட்டுள்ளதால் இரண்டாவது இரண்டின் Z பாராமீட்டர் ஐ நாம் வெறுமனே எடுக்கலாம் போர்ட் நெட்வொர்க் ஏனெனில் இது நீங்கள் பார்க்கும் இரண்டாவது இரண்டு போர்ட் நெட்வொர்க் மற்றும் ஒட்டுமொத்த நெட்வொர்க்கின் Z பாராமீட்டர் ஐ பெற இந்த இரண்டு Z பாராமீட்டர் ஐ மேட்ரிக்ஸ்களையும் தொகுக்கலாம் எனவே முதலில் பணி என்னவென்றால் மேல் நெட்வொர்க்கின் Z பாராமீட்டர்ஸ் நமக்குத் தெரியும் அடுத்து கீழ் நெட்வொர்க்கின் Z பாராமீட்டர்ஸ் ஐ கண்டுபிடிக்க வேண்டும் இப்போது இந்த குறிப்பிட்ட இரண்டு போர்ட் நெட்வொர்க்கை ஒப்பிட்டுப் பார்த்தால் இது T நெட்வொர்க்கின் ஒரு வடிவம் என்று நீங்கள் கூறலாம் எனவே இந்த வகை நெட்வொர்க்கின் Z பாராமீட்டர்ஸ் ஐ என எழுதலாம் இரண்டாவது இரண்டு போர்ட் நெட்வொர்க்கைப் பொறுத்தவரை இது Nb என்று சொல்லலாம் அனைத்து கூறுகளையும் 10 க்கு சமமாகக் கொண்டிருப்பதாக Z பாராமீட்டர் மேட்ரிக்ஸ் ஐ தொகுக்கலாம் மற்றும் முதல் இரண்டு போர்ட் நெட்வொர்க்கிற்கு ஏற்கனவே Z பாராமீட்டர்ஸ் கையில் இருப்பதால் நாம் முடியும் ஒட்டுமொத்த நெட்வொர்க்கின் Z பாராமீட்டர் ஐ பெறுங்கள் எனவே நாம் என்ன எழுத முடியும்

இந்த குறிப்பிட்ட எடுத்துக்காட்டு இப்போது சர்க்யூட் இன் Y பாராமீட்டர்ஸ் ஐ கண்டுபிடிக்க வேண்டிய மற்றொரு உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம் எனவே இந்த இரண்டு போர்ட் துணை நெட்வொர்க்குகள் இணையாக இணைக்கப்பட்டுள்ளதை நீங்கள் கண்டால் Y பாராமீட்டர்ஸ் ஐ எளிதாக கண்டுபிடிக்க முடியும் நம்மால் என்ன செய்ய முடியும் தனிப்பட்ட துணை நெட்வொர்க்குகளின் Y பாராமீட்டர்ஸ் ஐ நாம் காணலாம் எனவே தனிப்பட்ட துணை நெட்வொர்க்குகள் ஒன்று இந்த துணை நெட்வொர்க்குகள் என்றும் மற்றொன்று இந்த துணை நெட்வொர்க் என்றும் பொருள் எனவே Y பாராமீட்டர்ஸ் இன் விஷயத்தில் நீங்கள் நினைவு கூர்ந்தால் Y பாராமீட்டர்ஸ் இன் தனிப்பட்ட கூறுகளை எவ்வாறு தொகுக்கிறோம் நாம் எழுதலாம் இதனால் எனவே இப்போது இதன் மூலம் பல்வேறு இன்றைய போர்ட் நெட்வொர்க்குகளின் ஒன்றோடொன்று தொடர்பைப் பற்றி விவாதித்த எங்கள் இன்றைய அமர்வை மூடலாம் எனவே இந்த அமர்வில் முந்தைய விரிவுரைகளில் நாம் விவாதித்த பல்வேறு இரண்டு போர்ட் பாராமீட்டர்ஸ் ஒன்றோடு ஒன்று பெரிய நெட்வொர்க்குகளை பகுப்பாய்வு செய்வதற்கான பேஷன் ல் இணைக்கப்படலாம் என்று கூறலாம்